ஹுய்ஜன்'ஸ் ப்ரின்சிபிள் தி எக்ஸ்டிங்ஷன் தியறம் Huygen's principle the Extinction theorem இதுவரை மேற்பரப்பு ஒருங்கிணைந்த உருவாக்கம் பற்றி நாம் செய்த விவாதித்ததை மறுபரிசீலனை செய்வோம் எனவே இந்த இரண்டு சமன்பாடுகளும் நம்மிடம் இருந்தன என்பதை நினைவில் கொள்க இந்த சமன்பாட்டையும் இந்த சமன்பாட்டையும் நான் கொண்டிருந்தேன் இது கழித்தபோது சில அல்ஜிப்ரா மற்றும் பலவற்றைச் செய்தது எனவே இதுவரை நாம் என்ன செய்தோம் என்பதைப் பார்ப்போம் எனவே நம்மிடம் என்ன இருந்தது இது இடது புறம் இருந்தது எனவே இதை ஒருங்கிணைத்துள்ளோம் எனவே 2 D சிக்கல் நாம் முழு மேற்பரப்பையும் ஒருங்கிணைப்பு செய்து உள்ளோம் வலது புறத்தில் இரண்டு வெளிப்பாடுகள் இருந்தன பொதுவான வெளிப்பாடு ரத்து செய்யப்பட்டன எனவே என்னிடம் வலது புறத்தில் என்ன எஞ்சி இருந்ததுஎனவே இங்கே இந்த வெளிபாடுகளுக்கு திரும்ப செல்வோம் எனவே என்னிடம் ஏற்கனவே இருந்த இந்த வெளிப்பாட்டை இங்கே வைத்திருக்கிறேன் g 1 இது முதல் வெளிப்பாடு எனவே இது எங்களிடம் இருந்த விதிமுறைகளை மறுஆய்வு செய்கிறது நிச்சயமாக இந்த முழு விஷயமும் ஒருங்கிணைக்கப்பட்டது இரு தரப்பினரும் நினைவில் வைத்துக் கொள்ளப்பட்டனர் ஏனெனில் இது 2D சிக்கல் 3D இல் இது ஒரு ஒருங்கிணைந்த dv யாக இருக்கும் இது ஒரே வித்தியாசம் பின்னர் இதை ஒரு டெல் டாட் மற்றும் ஆக மாற்ற வெக்டர் கால்குலஸ் ஒரு அடையாளத்தைப் பயன்படுத்த வேண்டியிருந்தது அந்த மற்றும் என்ன மாணவர் g 1 இது சரியாக இருப்பதால் இது தொடர்கிறது இது முடிந்துவிட்டது அதன்பிறகு நாம் 2D இல் டைவர்ஜன்ஸ் தேற்றத்தைப் பயன்படுத்துகிறோம் அது ஒரு மைனஸ் அடையாளத்துடன் வந்தது எனவே இது மீது மைனஸ் ஒருங்கிணைந்தாக மாறியது எனவே இடது புறம் கழித்தல் அடையாளம் வந்தது மாணவர் குறிப்பு நேரம் 0254 ஏனென்றால் நாம் தேர்ந்தெடுக்கும் உள் இயல்பானது வெளிப்புற இயல்பானது அல்ல எனவே இது கன்வென்ஸன் காரணமாக இருந்தது எனவே இது இடது புறம் இருந்தது வலது புறத்தில் என்ன நடந்தது எனவே கடந்த முறை நாம் செய்தவற்றில் ஒரு சிறிய மாற்றம் இந்த ஒருங்கிணைப்பை நாம் வரையறுத்துள்ளோம் ஒரு கழித்தல் அடையாளத்தால் நான் அதை கொஞ்சம் மாற்றப் போகிறேன்இது ஒரு கன்வென்ஸன் மட்டுமே எனவே இதை நாம் நடந்து சென்ற என்றுஅழைக்கப் போகிறோம் எனவே இது ஆகப்போகிறது ஏனென்றால் r ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த ஒருங்கிணைப்போடு நான் இங்கேயே இருக்கிறேன் எனவே இங்கே மற்றும் இந்த வெளிப்பாடு இந்த இரண்டு விஷயங்களும் சமமாக இருந்தன மன்னிக்கவும் இது r ஆக இருக்க வேண்டும் மாணவர் r எனவே இது ஒரு என்றால்மற்றும்என்றால் ஆக இருக்க வேண்டும் எனவே இதிலிருந்து நாம் பெறக்கூடிய பிஸிக்கல் விளக்கங்கள் என்ன எனவே அதை இப்போது கண்டுபிடிப்போம் எனவே இதை நான் மறுசீரமைத்தால் இதை மறுசீரமைக்க தேவையில்லை எனவே நான் என்ன சொல்கிறேன் நான் இங்கே என்ன பார்க்கிறேன் என்னிடம் உள்ள இந்த விதிமுறைகளைப் பார்த்தால் நான் மீண்டும் எழுதுகிறேன் என்றால் இப்போது இடது புறத்தில் எழுத அனுமதித்தேன் எனவே இவை இரண்டு விஷயங்கள் மற்றும் எதற்கு சமம் எனவே எல்லாவற்றையும் மறுபக்கத்திற்கு நகர்த்துவேன் எனவே phi சம்பவம் நான் மறுபுறம் எடுத்துக்கொள்வேன் இந்த அடுத்த வெளிப்பாடு அப்படியே உள்ளது எனவே எனக்கு ஒரு உள்ளது அங்குதான் நான் ஒருங்கிணைத்துக்கொண்டிருந்தேன் எனவே இப்போது இந்த சமன்பாடுகளுக்கு ஒரு பிஸிக்கல் விளக்கத்தை கொடுக்க முயற்சிப்போம் எனவே முதல் விஷயத்தை இங்கே எடுத்துக்கொள்வோம் எனவே அது என்ன சொல்கிறது எனவே இந்த பார்வையாளரில் சில பார்வையாளர்கள் இங்கே நிற்கிறார்கள் என்றும் ஆதாரம் இங்கே என்றும் சொல்லலாம் எனவே இந்த பையனால் ஒரு புலம் உமிழ்கிறது என்பது இந்த புலம் சாத்தியமான எல்லா வழிகளிலும் பொருளால் சிதறடிக்கப் போகிறது இங்கே பார்வையாளர் பார்க்கும் பொருள் எதுவும் இல்லை என்று கருதுகிறோம் மின்சார மூலமும் பார்வையாளரும் மட்டுமே உள்ளனர் எந்த பொருளும் இல்லை மூல புலம் மட்டுமே பொருள் இல்லை எனவே இது சம்பவம் புலம் பொருள் இல்லை இப்போது நாம் ஒரு புதியதை அறிமுகப்படுத்துகிறோம் இப்போது நாம் இந்த பொருளை இங்கே அறிமுகப்படுத்துகிறோம் என்ன நடக்கிறது என்றால் நான் இந்த இரண்டாவது வெளிப்பாட்டை இங்கே விளக்குகிறேன் எனவே இரண்டாவது வெளிப்பாட்டின் விளக்கம் என்னவாக இருக்க வேண்டும் மாணவர் சிதறடிக்கப்பட்ட சிதறிய புலம் இந்த அளவை நாம் முன்னர் வரையறுத்துள்ளோம் பின்னர் ஒரு பொருள் இருக்கும்போதும் இல்லாத நிலையிலும் புலங்களுக்கு இடையிலான வேறுபாடு ஸ்கடா்டு ஃபில்டு என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த இரண்டாவது வெளிப்பாடு பொருள் காரணமாக ஸ்கடா்டு ஃபில்டு என்று அழைக்கப்படுகிறது எனவே அதுவும் இடது புறத்திலும் இந்த விஷயம் டோடல் ஃபில்டு என்று அழைக்கப்படுகிறது எனவே டோடல் ஃபில்டுஎன்பது சம்பவத்தின் கூட்டுத்தொகை மற்றும் ஸ்கடா்டு ஃபில்டு உள்ளுணர்வாக அவை எப்போதும் உணரப்படுகின்றன ஆனால் இப்போது நாம் அதை கணித ரீதியாகப் பார்க்கிறோம் நான் குறிப்பிட்டது இது ஹ்யூஜென்ஸ் கொள்கையின் கணித வடிவம் என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது அது எப்படி என்று பார்ப்போம் எனவே இந்த வெளிப்பாடு என்ன டோடல் ஃபில்டு இப்போது முதலில் இருந்த ஏதோவொன்றின் காரணமாக வருகிறது இவை அனைத்தும் இங்கே இரண்டாவது வெளிப்பாட்டை எங்கே செய்கின்றன இது 0 அல்லாதது எங்கே இது முற்றிலும் மேற்பரப்பு ஒருங்கிணைப்பு அல்லது 2 D விஷயத்தில் ஒரு லைன் இன்டெக்ரல் எனவே இவை பொருளின் மேற்பரப்பில் இருக்கும் இரண்டாம் நிலை மூலங்களைப் போன்றவை எனவே ஆரம்பத்தில் இந்த எங்'ஸ்young'sஇரட்டை பிளவு பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடங்கியபோது பிளவுகளின் மூலைகளில் இரண்டாம் நிலை ஆதாரங்கள் உள்ளன அவை உமிழ்கின்றன என்று நாங்கள் கூறினோம் எனவே அந்த இரண்டாம் நிலை ஆதாரங்களைப் போலவே உள்ளன ஏனெனில் அவற்றின் இருப்பிடம் என்ன இருப்பிடம் பொருளின் எல்லையில் மட்டுமே உள்ளது மற்றும் ஸ்கடா்டு ஃபில்டு உருவாக்குவதற்கு அவை தான் பொறுப்பு எனவே அவை இந்த பொருளின் உள்ளே நடக்கும் ஏதாகவும் இருக்கலாம் இந்த பொருளின் செயல்பாடாக எதையும் வெளிப்பாடாக கொண்டிருக்கலாம் நாம் என்ன செய்தோம் என்றால் எப்படியோ இந்த சமமான மேற்பரப்பு முன்னோட்டமாக மாற்றி விட்டோம் உண்மையில் இவை மேற்பரப்பு நீரோட்டங்கள் இவை இம்பிரஸ்டு சர்பேஸ் கரன்ட் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இது ஹ்யூஜனின்Huygen's கொள்கையின் கணித வடிவம் இரண்டாவது வெளிப்பாட்டின் பிஸிக்கல் விளக்கம் என்ன இது எப்போது எனவே நான் பொருளின் உள்ளே சென்றால் என்ன விளக்கம் சம்பவம் புலம் சரியாக உள்ளது என்பதே இதன் விளக்கம் மாணவர் சமம் ரத்துசெய்யப்பட்ட அல்லது சமமான பொருளின் உள்ளே ஸ்கடா்டு ஃபில்டு சமமானதாக இருக்கும் அதாவது உள்ளே இருக்கும் புலம் 0 என்று அர்த்தமல்ல இந்த ஈர்க்கப்பட்ட மின்னோட்டங்களின் சமநிலை அவர்கள் அழைத்ததைப் போன்றது என்று கூறுகிறது அதாவது பொருளுக்கு வெளியே அது சரியான புலத்தை உருவாக்குகிறது பொருளின் உள்ளே அது சம்பவ புலத்தை ரத்து செய்கிறது ஈக்ஸ்டிங்க்ஷன் தேற்றத்தை நான் குறிப்பிட்டது போல இது இரண்டாவது செயல்பாடு ஆனால் பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அதன் சொந்த சமன்பாட்டை கொண்டுள்ளது எனவே எல்லா இடங்களிலும் நீங்கள் துணை ஸ்கிரிப்ட் 1 ஐ இங்கு காண்கிறீர்கள் இது அவ்வாறு இருந்தது எனவே நாம் உள்ளே போகும்போது அதில் உள்ளே இருக்கும் புலங்களுக்காண மாறிலி என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர் சரிதானே இந்த புலம் சமன்பாடு இந்த சமன்பாடுகள் பற்றி பேசாது என்று நாங்கள் கூறினோம் பற்றி மட்டும் பேசும் எனவே மற்றும் தொகுதி 1 ஐ ஒருங்கிணைப்பதால் புலங்கள் என்னவென்று இது சொல்கிறது எனவே இப்போது எல்லா வழித்தோன்றல்களையும் நாங்கள் செய்துள்ளோம் இப்போது இறுதி வடிவத்தை வைத்து எழுதலாம் மாணவர்phi 1 என்பது கொள்ளளவு வழியாக தயாரிக்கும் புலம் ஆமாம் நிகர புலம் என்பது ஆரம்ப கொள்ளளவு 1 கொள்ளளவு 2 இல் அதைத்தான் நாம் ஆரம்பத்தில் கருதுவோம் எனவே இப்போது இந்த கொள்ளளவு 1 மற்றும் கொள்ளளவு 2 ஒன்றாக இணைத்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே முறையாக ஹ்யூஜென்ஸ் கொள்கை மற்றும் ஈக்ஸ்டிங்க்ஷன் தேற்றத்தை பார்ப்போம் இந்த இதற்கானது எனவே இங்கே நான் முன்பு எழுதிய அதே சமன்பாடு மற்றும் இங்கே இரண்டாவது வெளிப்பாடு ஸ்கடா்டு ஃபில்டு கொள்ளளவு 2 க்கு அதே செயல்முறையை நான் மீண்டும் செய்ய முடியும் எனவே இது என்னுடைய நீங்கள் மறந்துவிட்டால் கொள்ளளவு 2 இல் மின்சார மூலங்கள் ஏதேனும் இருந்ததா எனவே இந்த சமன்பாடு க்கு எவ்வாறு வேறுபடும் இது ஒத்ததாக இருக்கும் அதாவது சம்பவ புல வெளிப்பாடு மின்னோட்டத்தின் ஒருங்கிணைப்பாக வந்ததாக எந்த சம்பவ புல வெளிப்பாடு இல்லை ஆனால் கொள்ளளவு 2 இல் மின்னோட்டம் இல்லை எனவே நான் இந்த வழித்தோன்றலை மீண்டும் செய்யும்போது இதுதான் நான் பெறும் புலம் இந்த ஸ்கடா்டு ஃபில்டு வெளிப்பாட்டில் இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் இது மைனஸ் அடையாளத்தைக் கொண்டிருந்தது ஏனெனில் இயல்பானது உள்நோக்கி இருந்தது இங்கே இரண்டாவது வெளிப்பாட்டில் இங்கே பிளஸ் அடையாளம் உள்ளது நான் ஏன் இதைப் பயன்படுத்துகிறேன் என்றாள் கொள்ளவிற்கு இது வெளிப்புற இயல்பானது எனவே எல்லாமே சீரானது இப்போது பகுதி 2 இன் விஷயத்தில் டெல்டா செயல்பாட்டை மதிப்பிடுகிறது r பிரைம்சொந்தமானபோது புலம் மேலும் வெளிப்புறத்தில் இருக்கும் போது அதற்கு வெளியே எப்போது அமர்ந்திருக்கிறதோ அந்த டெல்டா செயல்பாடு ஒருங்கிணைப்பு பகுதியில் இல்லை எனவே பதில் 0 எனவே இப்போது பிஸிக்கல் விளக்கம் என்ன எனவே இந்த விஷயத்தில் நாம் ஏற்கனவே அளித்திருக்கும் விளக்கம் என்னவென்றால் நான் உள்ளே இருந்தால் புலம் என்பது வெறுமனே இந்த மேற்பரப்பு மின் ஓட்டங்களால் உற்பத்தி செய்யப்படும் புலம் இதற்கு சமம் எனவே எப்படியாவது நீங்கள் பொருள் அளவுகளை அகற்றி மேற்பரப்பில் உள்ள மின்னூட்டங்களில் அடிப்படையில் மட்டுமே பேச முடிந்தால் நாங்கள் என்ன செய்ய முடிந்தது அதனால்தான் இவைதான் முழு மாதிரியையும் சா்பேஸ் இன்டெக்ரால் இகுவேஸன்ஸ் என்று அழைக்கின்றன மாணவர் இது மேற்பரப்பு எல்லைகுறிப்பு நேரம் 1217 இது எல்லை ஆமாம் மேற்பரப்பில் நான் 3D மேற்பரப்பில் எல்லை என்பது 2D இல் ஒரு மேற்பரப்பு என்பது மேற்பரப்பு அதை சரியாக மூடுவதற்கான வரியாக இருக்கும் அதன் மேற்பரப்பு அல்லது ஒரு எல்லை நாம் சிறந்த அறிகுறியைப் பற்றி பேசுகிறோம் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது என்னவென்றால் இந்த கண்டியூர்ஒருங்கிணைப்பு என்பது ஒருங்கிணைப்பின் அடையாளமாகும் எனவே எல்லை ஒருங்கிணைப்பு உண்மையில் மேற்பரப்பு ஒருங்கிணைப்பிற்கு பதிலாக பாடங்களிலும் காணப்படுகிறது இவை ஒரே காரணத்திற்காக பௌண்டரி இன்டெக்ரல் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த ஈர்க்கப்பட்ட மேற்பரப்பு மின்னூட்டங்களை பற்றிய இதுவரை நடந்த கதை இதுதான் அவர்கள் மிகவும் விசித்திரமான முறையில் செயல்படுகிறார்கள் அங்கு ஒரு விசித்திரமான வழியில் அவர்கள் வெளியில் உள்ள புலங்களை ரத்து செய்கிறார்கள் அதாவது இங்கே புலம் மற்றும் இங்கே புலம் உள்ளது இதுவரை நாம் இன்னும் r பௌண்டரி கண்டிஷன்ஸ் எதிர்கொள்ளவில்லை ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இயற்பியலை பிராந்திய 1 பகுதி 2 ஆகவும் எல்லையில் ஒரு வெளிப்பாடாக பிரித்துள்ளோம் எனவே அந்த எல்லை வெளிப்பாடுகளே பௌண்டரி கண்டிஷன்ஸ் களை விதிக்க வேண்டும் இப்போது நாம் எப்படி செய்வோம் என்பது தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் அதை நோக்கி செல்வோம் எனவே இந்த ஒருங்கிணைந்த சமன்பாடுகளை முறையாக பார்ப்போம் எனவே நான் என்ன செய்வேன் என்றாள் இந்த சமன்பாடுகளின் தொகுப்பை தீர்க்க வேண்டும் இவை ஈக்ஸ்டிங்க்ஷன் கோட்பாடுகளாக இருந்த இந்த கீழ் சமன்பாடுகளை நான் எடுக்கப் போகிறேன் இவை இரண்டும் ஈக்ஸ்டிங்க்ஷன் கோட்பாடுகள் மற்றும் மேலே இருப்பவை ஹ்யூஜென்ஸ் கோட்பாடுகள் எனவே நான் இந்த ஒவ்வொரு தொகுப்பிலிருந்தும் கீழ் சமன்பாட்டை எடுத்து அவற்றை மீண்டும் எழுதப் போகிறேன்